இந்த சொற்பொழிவில் நாம் கடிகார வளைவைக் கட்டுப்படுத்தப் பயன்படுத்தப்படும் சில பொதுவான உத்திகளைப் பற்றிப் பேசுவோம் ஏனெனில் பிரச்சினையை நினைவு கூர்ந்தால் ஒரு கடிகார முள் இருக்கிறதென்றால் ஒரு கடிகார வலையை அமைக்க வேண்டும் இது எல்லா முனைய புள்ளிகளுக்கும் கடிகார சமிக்ஞையை உள்ளீடு அளிக்கும்படி செய்யவேண்டும் மேலும் இந்த ஒட்டுமொத்த வலையமைப்பிலும் இந்த வளைவை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் எனவே 2 முனைய புள்ளிகளிலும் கடிகார சமிக்ஞையின் வருகை நேரத்தின் அதிகபட்ச வேறுபாடு அல்லது கடிகார விளிம்புகள் ஒரு எல்லைக்குள் வைக்கப்பட வேண்டும் முதலில் கடிகாரங்களைத் தவிர்ப்பதற்கான பரந்த உத்திகளைப் பார்ப்போம் எனவே இந்த 2 முக்கிய உத்திகள் என்ன என்பதை பார்க்கலாம் முதல் உத்தி அனைத்து கடிகார உள்ளீடுகளையும் ஒன்றாகக் கண்டுபிடிப்பதாகக் கூறுகிறது எனவே இதன் பொருள் என்ன என்று விளக்குகிறேன் ஒரு சிப் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் கடிகாரம் அனைத்தும் கடிகார உள்ளீடு என்று பொருள் கடிகார சமிக்ஞைக்கு உள்ளீடு அளிக்க வேண்டிய இடங்கள் அவை அனைத்தும் ஒன்றாக அமைந்துள்ளன இது கடிகார முள் என்று சொல்லலாம் அங்கிருந்து கடிகார சமிக்ஞை சிப்பில் நுழையும் எனவே இந்த கடிகார சமிக்ஞையை இது வரை கொண்டு செல்ல எந்த உத்தியைப் பயன்படுத்தினாலும் இது போன்ற சில இணைப்புகளை பயன்படுத்தலாம் இப்போது இந்த வலையின் ஒரு முக்கிய பகுதி உள்ளது என்பது தெளிவாகிறது இந்த பகுதி பொதுவானது இங்கே இந்த வட்டாரத்தில் சில வேறுபாடுகள் உள்ளன 2 கம்பி நீளம் கொஞ்சம் வித்தியாசமானது எனவே ஒட்டுமொத்தமாக இந்த வளைவு இந்த உள்ளூர் பிராந்தியத்தில் உள்ள கம்பிகளின் மாறுபாட்டிற்கு மட்டுப்படுத்தப்படும் இப்போது இந்த கடிகார ஊசிகளும் ஒரு சிறிய பிராந்தியத்திற்குள் அமைந்திருக்கக் கூடியதாக இருந்தால் அந்த மாறுபாட்டைப் பற்றி நாம் பேசும் இந்த அதிகபட்ச மாறுபாட்டையும் கட்டுப்படுத்தலாம் எனவே இந்த உத்தி என்பது எளிமையானதாகத் தோன்றினாலும் இணைப்பது நடைமுறையில் எளிதானது அல்ல ஏனென்றால் ஒரு பொதுவான சிப்பில் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் கடிகாரங்கள் தேவைப்படும் கடிகாரங்கள் ஒரு சிறிய வடிவியல் பகுதியில் மட்டுமே அமைந்திருக்கும் அல்லது குவிந்திருக்கும் என்று கருத முடியாது எனவே இந்த முதல் உத்தியைப் பொதுவாக செயல்படுத்துவது கடினம் இரண்டாவது உத்தி என்னவென்றால் அவற்றை ஒன்றாக இணைக்க முயற்சிக்க வேண்டாம் ஆனால் தாமதங்களை சமப்படுத்த முயற்சிப்போம் எனவே அதே கடிகார முள் சமிக்ஞைக்கு உள்ளீடு அளிக்கிறது ஆனால் தாமதங்கள் ஏதோ ஒரு வகையில் சரியாக சமநிலையில் இருக்கும் வகையில் கம்பிகளை வழிநடத்துவோம் எனவே முதல் உத்தியை செயல்படுத்துவதில் சிரமம் இருப்பதால் பொதுவாக இரண்டாவது உத்தியை பயன்படுத்துகிறோம் எனவே முதலில் இரண்டாவது உத்தியில் கவனம் செலுத்துவோம் இப்போது இந்த இரண்டாவது உத்தி மீண்டும் பரவலாக இரண்டு விஷயங்களைச் செய்ய முயற்சி செய்யலாம் முதல் அணுகுமுறை கடிகார சமிக்ஞையை அனுப்ப வேண்டிய இடத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஊசிகளைக் கொண்டிருக்கலாம் எனவே ஒவ்வொரு கடிகார சமிக்ஞைகளுக்கும் சுயாதீனமான கோடுகளை வரைய முயற்சிக்கிறோம் அதாவது தாமதங்கள் ஏறக்குறைய சமமானவை அல்லது ஒரு பொதுவான வகையான பிணையத்தை வடிவமைக்க முயற்சிக்கிறோம் பின்னர் சிலவற்றில் ஊசிகளை பிணையத்துடன் இணைக்க முயற்சிப்போம் பொது பிணையத்தை இடுவதற்கு எளிதாக இருக்கும் இது சிப் முழுவதும் கடிகாரங்கள் கிடைக்கும் என்ற பொருளில் மிகவும் பொதுவானதாக இருக்கும் பின்னர் சரியான முள் இருப்பிடம் எங்கிருந்தாலும் அருகிலுள்ள கடிகார புள்ளியுடன் இணைக்க முயல்கிறோம் இதன் விவரங்களை பின்னர் பார்ப்போம் எனவே முதல் மாற்று இது சில நேரங்களில் ஸ்பைடர் லெக் டிஸ்ட்ரிபியூஷன் என்று அழைக்கப்படுகிறது ஸ்பைடர் லெக் டிஸ்ட்ரிபியூஷன் பல சிறப்பியல்பு அம்சங்களைக் கொண்டுள்ளது முதலில் ஸ்பைடர் லெக் டிஸ்ட்ரிபியூஷன் வலையமைப்பு எப்படி இருக்கிறது என்பதைப் பார்ப்போம் இங்கே நீங்கள் ஒரு கடிகார மூலத்தைக் கொண்டிருப்பதைக் காண்கிறீர்கள் இது சிப்புக்கு வெளியில் இருந்து வரக்கூடும் ஒரு சக்திவாய்ந்த இயக்கி உள்ளது ஏனெனில் இந்த இயக்கி இந்த கிளைகளுக்கு மின்னோட்டத்தை வழங்க முடியும் கிளைகளின் எண்ணிக்கை பெரிதாக இருக்க முடியும் எனவே கடிகார சமிக்ஞைகள் தேவைப்படும் இறுதி புள்ளிகள் இவை கடிகார ஊசிகள் என்று அழைக்கிறோம் அவை தன்னிச்சையாக அமைந்திருப்பதால் இந்த ஆயுதங்கள் சிலந்தியின் கால்கள் போல இருக்கும் அவை பொதுவாகவும் இந்த கடிகார சமிக்ஞையாகவும் இருக்கும் இந்த வளைவு மற்றும் நடுக்கம் கட்டுப்பாடுகள் மற்றும் தேவைகள் காரணமாக இந்த கடிகார சமிக்ஞை பின்னர் சக்தி மற்றும் தரை சமிக்ஞைகளை காண்போம் அவை சிக்னல் ரூட்டிங் உடன் ஒப்பிடும்போது அதே அடுக்கில் அமைக்கப்பட்டிருக்கும் அங்கு 2 அடுக்கு 3 அடுக்கு தெரியும் இந்த வகையான ரூட்டிங் செய்யப்படுகிறது எனவே நாம் ஒரு அடுக்கிலிருந்து மற்றொரு அடுக்குக்கு மாறும்போதெல்லாம் ஒரு கம்பி இணைப்பு உள்ளது ஆனால் கடிகாரத்தில் உங்களுக்கு கம்பி இணைப்பு இருக்கும்போதெல்லாம் கூடுதல் தாமதங்கள் ஏற்படும் எனவே தாமதங்கள் சரியானதைக் குறைக்க முயற்சிக்கிறோம் எனவே கடிகாரத்திலோ அல்லது சக்தியிலோ நாம் பொதுவாக இதுபோன்ற கம்பிகளைப் பயன்படுத்துவதில்லை அதாவது தேவைப்படும்போது மட்டுமே நாம் பயன்படுத்த முடியும் மேலும் முடிந்தவரை ஒரே அடுக்கில் கம்பிகளை வைக்க முயற்சிக்கிறோம் இந்த இயக்கி போதுமான சக்திவாய்ந்ததாக இருக்க வேண்டும் ஒரு சக்திவாய்ந்த இயக்கி உருவாக்க பல வழிகள் உள்ளன இதைப் பற்றி பிறகு பார்ப்போம் எனவே நாம் ஒரு இயக்கி பயன்படுத்துகிறோம் N புள்ளிகள் என்று சொல்லலாம் N கடிகார ஊசிகளும் உள்ளன இந்த N ஊசிகளையெல்லாம் ஓட்டுகிறோம் எனவே ஒரு தனி கம்பி கடிகார மூலத்திலிருந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்லும் டிரான்ஸ்மிஷன் லைன்களை நன்கு அறிந்தவர்களுக்கு இப்போது ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஒரு நீண்ட டிரான்ஸ்மிஷன் லைன்களை ஓட்டும் போதெல்லாம் பிரதிபலிப்பு மற்றும் பிற சிக்கல்கள் போன்ற சில விளைவுகள் உள்ளன இதன் காரணமாக நாம் பொதுவாக முடிவில் ஒரு எதிர்ப்பைப் பயன்படுத்த வேண்டும் மெல்லிய மற்றும் அடர்த்தியான ஈத்தர்நெட் கேபிள்களைப் பார்த்த உங்களுக்கான நெட்வொர்க் கேபிள்களை பார்க்கலாம் எனவே இறுதியில் பொதுவாக 75 ஓம் அல்லது 300 ஓம் டெர்மினேஷன் ரெசிஸ்டன்ஸ் இணைக்கப்பட்டிருந்தது இது பரிமாற்ற கோடுகளின் தேவைகளைப் பொறுத்து தேவைப்படுகிறது எனவே இங்கேயும் இந்த கால்களை பரிமாற்றக் கோடுகளாகக் கருதலாம் எனவே இந்த டிரான்ஸ்மிஷன் லைனின் ஒவ்வொரு முடிவிலும் நீங்கள் நிறுத்த உரிமையை எதிர்ப்பைப் பயன்படுத்த வேண்டும் எனவே இவை கூடுதல் மேல்நிலைகள் ஆனால் நீங்கள் இதைச் செய்தால் மொத்த சுமை எதிர்ப்பு R N வெளியீடுகள் உள்ளன இந்த எதிர்ப்பை R என்று கொள்ளுங்கள் RRRR என்று சொல்லலாம் இந்த எதிர்ப்புகள் அனைத்தும் இணையாகத் தோன்றுவதைக் காண்க ஏனெனில் இவை இணையான இணைப்புகள் எனவே இந்த இயக்கி ஓட்டும் பயனுள்ள சுமை இதுதான் N ஆல் R வகுக்கப்படும் எனவே R என்பது 75 ஓம் மற்றும் நீங்கள் 3 புள்ளிகளை ஓட்டுகிறீர்கள் என்றால் ஒரு பயனுள்ள சுமை 753 25 ஓம் அதிக சக்தி ஓட்டுநர் திறனுக்காக நீங்கள் அடிக்கடி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இயக்கிகளை இணையாக இணைக்க வேண்டியிருக்கும் எனவே இது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு உத்தி ஆனால் வெளிப்படையாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சில குறைபாடுகள் உள்ளன நீங்கள் ஒவ்வொரு கடிகார முனையையும் ஒரு எதிர்ப்பைக் கொண்டு பயன்படுத்த வேண்டும் அல்லது நிறுத்த வேண்டும் இது கூடுதல் பகுதி கூடுதல் மேல்நிலை எப்போதுமே சாத்தியமில்லை எனவே இந்த முறை ஒரு மாற்றாக இருந்தாலும் நீங்கள் கடிகாரத்தை வெவ்வேறு ஊசிகளுக்கு இடலாம் மேலும் வளைவை சமப்படுத்த மற்றொரு புள்ளி சிலந்திகளின் அனைத்து கால்களும் தோராயமாக சமமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவே அந்த நோக்கத்திற்காக நீங்கள் அதை ஒரு சிறப்பு வழியில் வழிநடத்த வேண்டியிருக்கலாம் நீங்கள் எப்போதாவது ஒரு மாற்றுப்பாதையை உருவாக்க வேண்டும் இது ஸ்னேக்கிங் என்று அழைக்கப்படுகிறது நேராக செல்வதற்கு பதிலாகஒரு பாம்பு போன்று செல்வது போல செல்வதாகும் வேண்டுமென்றே மற்றொரு வரியுடன் பொருத்தமாக ஒரு கோட்டை உருவாக்கலாம் இது நீங்கள் செய்ய வேண்டியவை எனவே இரண்டாவது மாற்று கடிகார விநியோக மரம் எனவே கடிகார விநியோக மரம் இதுபோன்றது எனவே இங்கே நீங்கள் ஒரு டிரைவருக்கு பதிலாக பார்க்கிறீர்கள் பல டிரைவர்கள் உள்ளன இவை டிரைவர்கள் மற்றும் இந்த டிரைவர்கள் ஒரு மரத்தின் கிளைகளுடன் வைக்கப்படுகிறது எனவே ஒரு மரத்தைப் போல கடிகார வலையமைப்பை இடுகிறேன் இந்த வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி 12 முனைய புள்ளிகள் உள்ளன என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே ஒரு கடிகார மூலத்திலிருந்து தொடங்கி முதலில் 3 கடிகார மூலத்திற்குச் செல்கிறேன் இந்த இயக்கி பின்னர் இந்த இயக்கி ஒவ்வொன்றும் 4 வரிகளை ஓட்டுகிறது இந்த இயக்கி ஒவ்வொன்றும் அது மீண்டும் 4 வரிகளை ஓட்டுகிறது ஒரு வரியைக் இங்கு காணலாம் எனவே இப்போது இந்த வழியில் நீங்கள் பெறும் நன்மை 2 வகைகளாகும் முதலில் உங்களுக்கு மிகப் பெரிய இயக்கிகள் தேவையில்லை உங்களுக்கு சிறிய இயக்கிகள் தேவை எல்லா இயக்கிகளும் மிகவும் ஒத்த பரிமாணத்தையும் அளவையும் கொண்டிருக்கலாம் இரண்டாவதாக சிக்னல்களின் முக்கிய தாமதம் இயக்கிகளின் தாமதமாக இருக்கும் ஏனெனில் இந்த ஒன்றோடொன்று தாமதம் குறுகியதாக இருக்கும் எனவே இந்த இணைப்பின் தாமதம் இயக்கி தாமதத்தை விட மிகக் குறைவாக இருக்கும் ஆனால் கம்பி நீளம் தோராயமாக சமமாக இருக்கும் வகையில் கம்பிகளை அமைப்பதை சமப்படுத்த முயற்சிப்போம் எனவே கடிகார மூலத்திலிருந்து கடிகார முனையங்கள் வரை நீங்கள் பயணிக்க சரியாக 3 இயக்கிகள் தேவை எனவே கடிகார மூலத்திலிருந்து வரும் தாமதம் மற்றும் கடிகார முனைய புள்ளிகள் தானாகவே சமமாக மாறும் வகையில் உங்கள் கடிகார நெட்வொர்க்கை நீங்கள் இடுகிறீர்கள் என்பது யோசனை நீங்கள் பயணிக்கும் ஓட்டுனர்களின் எண்ணிக்கை எண்ணிக்கையில் சமமாக இருக்கும் மேலும் ஒரு ஓட்டுநருக்கு நீங்கள் அமைக்கும் வழியில் அடுத்ததாக இருக்க வேண்டும் இது ஒருவிதமான வழக்கமான தளவமைப்பாக இருக்க வேண்டும் கம்பி நீளம் அனைத்தும் சமமாக இருக்க வேண்டும் எனவே அந்த தாமதம் தோராயமாக சம உரிமையாக இருக்கும் எனவே கடிகார விநியோக மரத்தின் பின்னால் உள்ள அடிப்படைக் கொள்கை இதுதான் எனவே இப்போது நாம் கடிகார இடையகங்களைப் பயன்படுத்துகிறோம் இங்கே காண்பிக்கிறேன் எனவே உங்களுக்கு ஏன் கடிகார இடையகங்கள் தேவை கடிகார இடையகங்கள் நீங்கள் அதிக மின்னோட்டத்தை இயக்க வேண்டும் என்பது ஒரு தெளிவான காரணம் கடிகார மூலத்தால் மின்னோட்டத்தை 100 அல்லது 1000 புள்ளிகளுக்கு இயக்க முடியாது எனவே மின்னோட்டத்தை பெருக்க எனக்கு இடையகங்கள் தேவை ஆனால் வேறு காரணங்களும் உள்ளன முதல் விஷயம் என்னவென்றால் கடிகார சமிக்ஞை உலகளாவிய இயல்புடையது கடிகார கோடுகள் பொதுவாக சிப்பின் ஒரு முனையிலிருந்து மற்றொன்றுக்கு மிக நீளமாக இருக்கும் அது போகக்கூடும் நீண்ட கோடுகள் இருந்தால் விநியோகிக்கப்பட்ட கொள்ளளவுகள் மற்றும் எதிர்ப்புகள் இருக்கும் மேலும் RC தாமதம் இருக்கும் எனவே இது போன்ற ஒரு சிப் என்னிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே நான் இங்கே ஒரு கடிகார முள் வைத்திருக்கிறேன் இந்த கடிகார முள் இருந்து நான் ஒரு நீண்ட கடிகார கம்பியை இடுகிறேன் இங்கே ஒரு முள் இருப்பதாக சொல்லலாம் இப்போது டிரான்ஸ்மிஷன் லைன் காரணிகள் இந்த வரியுடன் இருப்பதால் எதிர்ப்பு விளைவுகள் இருக்கும் கொள்ளளவு விளைவுகள் இருக்கும் ஒரே இடத்தில் அல்ல எனவே நீண்ட வரியானது RC யின் மதிப்புகளாக இருக்கும் மேலும் எந்தவொரு RC வகையான நெட்வொர்க்கையும் நீங்கள் அறிந்திருப்பதால் அதை RC தாமதம் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம் எனவே நாம் R ஐக் குறைக்கலாம் அல்லது C ஐக் குறைக்க முடியும் என்றால் தாமதம் சரியாகக் குறைக்கப்படும் ஆனால் எங்களிடம் ஒரு நீண்ட கம்பி இருந்தால் இந்த R மற்றும் C இரண்டும் அதிகமாக இருக்கும் ஆனால் இதற்கு மாறாக ஒற்றை நீண்ட கம்பிக்கு பதிலாக இதை நாங்கள் செய்தால் இடையகங்களைச் செருகுவதன் மூலம் அதை சிறிய துண்டுகளாக உடைத்தால் நீங்கள் ஒவ்வொன்றின் பயனுள்ள RC பகுதிகள் மிகவும் குறைவாக இருக்கும் மற்றும் குறுகிய கம்பியுடன் ஒப்பிடும்போது நீண்ட கம்பிக்கான பங்களிப்பு மிக வேகமாக அதிகரிக்கும் எனவே இந்த குறுகிய பிரிவுகளின் தாமதங்களின் தொகை உங்களிடம் குறைவாக இருந்தால் இந்த நீண்ட பிரிவின் தாமதம் மிகவும் குறைவாக இருக்கும் எனவே யோசனை என்னவென்றால் ஒரு நீண்ட தொடர்புகளை குறுகிய இணைப்புகளாக உடைக்க நாங்கள் இடையகங்களைப் பயன்படுத்தினால் உங்கள் ஒட்டுமொத்த தாமதம் குறைவாக இருக்கும் அது ஒரு காரணம் கம்பிகளை அகலமாக்குவதன் மூலம் எனது RC தாமதத்தை குறைக்க முடியும் என்று நீங்கள் வாதிடலாம் RC வலது எதிர்ப்பு மற்றும் கொள்ளளவு பற்றி நான் பேசுகிறேன் எனவே நான் இது போன்ற ஒரு கம்பி இடுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் அதை ஒரு செவ்வகமாகக் காட்டுகிறேன் எனவே ஒரு மாற்றாக நான் அதை விரிவாக்கியிருக்க முடியும் எனவே நான் அதை அகலமாக்கினால் அது குறைந்த எதிர்ப்பைக் குறிக்கும் ஆனால் இது மின்தேக்கத்தின் அதிகரிப்பு என்பதையும் குறிக்கும் ஏனென்றால் ஒரு கம்பி அகலமாக இருந்தால் மற்றொரு அடுக்குக்கான கொள்ளளவும் இன்னும் சரியாக இருக்கும் ஏனெனில் பரந்த கம்பி மற்றொரு அடுக்கை விட அதிகமான இணைப்புகளைக் கொண்டிருக்கும் சூத்திரம் தட்டின் பரப்பளவுக்கு விகிதாசாரமானது என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்தால் கொள்ளளவின் மதிப்பைக் காண்க மேலும் கம்பிகளை அகலமாக்கினால் தட்டின் பரப்பளவு அதிகரித்து வருகிறது எனவே கொள்ளளவு அதிகரித்து வருகிறது எனவே கம்பிகளை குறுகலாக அல்லது அகலமாக்குவதன் மூலம் உங்களுக்கு உதவாது இடையில் இடையகங்களை சேர்க்க வேண்டும் அல்லது அறிமுகப்படுத்த வேண்டும் ஆகவே RC தாமதத்தை குறைக்க நாம் இடையகங்களை சேர்க்க வேண்டும் என்பது நம்மிடம் உள்ள நிகர முடிவு ஆனால் மற்றொரு நன்மை இருக்கிறது இது கடிகார அலைவடிவத்தை பாதுகாக்க உதவுகிறது இதன் பொருள் என்ன ஒரு சமிக்ஞை டிஜிட்டல் சிக்னல் நாம் 0 1 பற்றி பேசும்போதெல்லாம் அது நீண்ட தூரத்திற்கு மேல் பயணிக்கிறது எனவே மீண்டும் இந்த RC விளைவு காரணமாக சிக்னலின் தன்மை சிதைந்துவிடும் தகவல்தொடர்பு வரியின் நீளம் எவ்வளவு அதிகமாக இருந்தால் விலகல் அதிகமாக இருக்கும் எனவே சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் ஒரு இடையகத்தை அறிமுகப்படுத்தினால் இந்த சமிக்ஞையின் இடையகத்தின் வெளியீடு மீண்டும் விலகல் இல்லாததாக மாறும் எனவே அதிகபட்ச அளவு சமிக்ஞை சத்தம் அல்லது விலகலை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் அவை இடையகங்களில் செல்லக்கூடும் தாமதம் அதிகரிக்கும் ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் மொத்த பரப்பளவைப் பொறுத்தவரை ஏராளமான இடையகங்கள் அறிமுகப்படுத்தப்படலாம் மேலும் இது மொத்த பரப்பளவில் 5 சதவீதத்தை ஆக்கிரமிக்கக்கூடும் இந்த இடையகங்கள் கடிகார வலையை எதிர் நீச்சாக சுமை மின்மறுப்புகளிலிருந்து தனிமைப்படுத்த உதவுகின்றன எனவே இந்த புள்ளி என்ன அர்த்தம் என்னிடம் ஒரு இடையகம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது நேரடியாக ஓட்டுகிறது 100 கடிகார சுமைகளைச் சொல்லட்டும் எனவே நான் ஓட்டுகின்ற மொத்த சுமை அந்த 100 சுமைகளாகும் எனவே ஒவ்வொரு சுமைகளும் சில கொள்ளளவு மதிப்பைக் கொண்டிருக்கும் அவை அனைத்தும் 100c வரை சேர்க்கப்படும் ஆனால் நாம் பல விநியோகிக்கப்பட்ட வழியைப் பயன்படுத்தினால் ஒவ்வொரு டிரைவரும் 100 ஐ ஓட்டாது ஆனால் 4 அல்லது 5 வரை மட்டுமே இருக்கலாம் எனவே சுமை குறைவாகவே இருக்கும் எனவே அது வேகமாக இருக்கும் எனவே நீங்கள் கடிகார மரத்தின் கிளைகளுடன் இடையகங்களை விநியோகித்தால் இந்த வரைபடம் உண்மையில் நான் வரைபடமாகச் சொன்னதைச் சுருக்கமாகக் கூறுகிறது எனவே ஒவ்வொரு கிளையிலும் இதுபோன்று காட்டப்படும் ஒரு எதிர்ப்பு மற்றும் கொள்ளளவு விளைவுகள் இருக்கும் ஆனால் இது குறுகிய கம்பி பிரிவுகளுக்கு மட்டுப்படுத்தப்படும் எனவே ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் RC தாமதங்கள் மிகக் குறைவாக இருக்கும் இறுதியாக உங்கள் சுற்றுகள் உண்மையான சுற்றுகள் கடிகாரங்கள் தேவைப்படும் இடத்தில் தொடர்ச்சியான கூறுகள் எனவே சுருக்கமாக நீங்கள் ஒரு கடிகார மூலத்தை சிப் முழுவதும் பரப்பக்கூடிய பல ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்கு அனுப்ப வேண்டும் இவை கடிகார மூழ்கிகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இந்த வலைகளை நீண்ட கம்பிகள் மூலம் இணைப்பதன் மூலம் நாங்கள் அனுப்பவோ அல்லது வழிநடத்தவோ மாட்டோம் மாறாக இதுபோன்ற மரத்தின் வடிவத்தில் இடையகங்களை அறிமுகப்படுத்துகிறோம் பின்னர் இந்த ஃபிளிப் ஃப்ளாப்புகளை நேரடியாக வலதுபுறமாக இயக்க இந்த இடையகங்களைப் பயன்படுத்தலாம் இப்போது கடிகார இடையகத்தைப் பொறுத்தவரை பரந்த அணுகுமுறைகளைப் பார்ப்போம் மரத்தின் கிளைகளில் நாங்கள் இடையகங்களைப் பயன்படுத்தவில்லை என்று வைத்துக்கொள்வோம் ஒரு மிகப் பெரிய இடையகத்தை வடிவமைக்க முயற்சிக்கிறோம் இது அனைத்து கடிகார மூழ்கிகளையும் இயக்க போதுமான சக்திவாய்ந்ததாக இருக்கும் இது போதுமான கடிகார ஓட்டுநர் திறனைக் கொண்டிருக்கும் இப்போது CMOS தொழில்நுட்பத்திலிருந்து மீண்டும் அறியப்பட்ட சில முடிவுகள் உள்ளன நீங்கள் அத்தகைய இடையகங்களை வடிவமைக்கும்போது நீங்கள் எப்போதும் சாத்தியமான ஒற்றை மிகப் பெரிய இடையகத்தை வடிவமைத்தால் ஆனால் அந்த இடையகத்திற்கு மிகப் பெரிய பரிமாண டிரான்சிஸ்டர்கள் தேவைப்படும் இப்போது நீங்கள் டிரான்சிஸ்டர்களை பெரிதாக்கும்போது டிரான்சிஸ்டர்களின் எதிர்ப்பு அல்லது கொள்ளளவு மதிப்பு அதிகரிக்கும் இது டிரான்சிஸ்டர்களின் மாறுதல் தாமதத்தை அதிகரிக்கக்கூடும் ஆன் 0 முதல் 1 அல்லது 1 முதல் 1 தாமதம் அல்லது 1 முதல் 0 தாமதம் எனவே ஒரு பொதுவான வடிவமைப்பு வழிகாட்டல் என்னவென்றால் ஒரு பெரிய இடையகத்தைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக நீங்கள் இதைப் பயன்படுத்துகிறீர்கள் முதலாவதாக மிகச் சிறிய இடையகத்தைப் பயன்படுத்துங்கள் பின்னர் நீங்கள் சற்று நீளமான இடையகத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் பின்னர் இது போன்ற சற்று பெரிய இடையகத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே ஒவ்வொரு இடையகமும் மற்றொன்றை விட f இன் காரணி மூலம் பெரியது எனவே இது 1 அளவு என்றால் f ஆக இருக்கும் இது f சதுரமாக இருக்கும் மேலும் இது நிலையான நடைமுறையாகும் நீங்கள் முறையான வழியில் f ஐ தேர்ந்தெடுக்க முடிந்தால் இந்த முறையின் மொத்த தாமதம் இருக்கும் என்று காட்டப்பட்டுள்ளது ஒரு ஒற்றை இடையக வகையுடன் ஒப்பிடும்போது மிகவும் உகந்ததாக உள்ளது எனவே இந்த வரைபடத்தில் நாம் பெரிய மையப்படுத்தப்பட்ட இடையகத்தைப் பார்க்கிறோம் என்றாலும் அந்த மையப்படுத்தப்பட்ட இடையகத்தை படிப்படியாக பெரிய இடையகத்தின் சங்கிலியாகக் காட்டுகிறோம் ஆனால் இந்த ஒற்றை மையப்படுத்தப்பட்ட இடையகம் அனைத்து மூழ்கிகளையும் இயக்க போதுமான சக்தி வாய்ந்தது எனவே நீளங்கள் அனைத்தும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருக்கும் வகையில் கம்பிகளை அமைக்க முடிந்தால் வளைவு குறைத்தல் நடைபெறும் இப்போது இந்த அணுகுமுறை நீங்கள் இணைக்க முடியுமானால் அல்லது நீங்கள் செயல்படுத்த முடிந்தால் இது உங்கள் இடையகம் ஒரே இடத்தில் இருப்பதால் இது உங்களுக்கு சிறந்த வளைவைக் குறைக்கும் கம்பிகள் மட்டுமே நீளத்தின் அடிப்படையில் பொருந்த வேண்டும் மேலும் நீங்கள் R மற்றும் C ஒட்டுண்ணிகளைக் காணலாம் ஆனால் இடையகத்தைப் பற்றி கவலைப்படவில்லை மாறாக நீளங்களை சமப்படுத்துகிறோம் ஆனால் நீங்கள் பல இடங்களில் இடையகங்களை விநியோகித்தால் பல சிறிய சிறிய இடையகங்களும் இடையகங்களில் சிறிய மாறுபாடுகள் இருக்கும் 2 இடையகங்கள் புனையப்படும்போது அவை ஒருபோதும் ஒத்ததாக இருக்க முடியாது அவற்றின் அளவுருக்களில் சிறிய வித்தியாசம் இருக்கும் எனவே சில மாறுபாடுகளும் அங்கு செல்லும் எனவே இங்கே நான் சொன்னது போல் மரத்தின் கம்பி நீளத்தை சமப்படுத்துவதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் எனவே மரத்தின் விளிம்புகளில் இடையகங்களை அறிமுகப்படுத்தும் 2 ஐ அணுகவும் எனவே நாங்கள் இங்கே சொல்வது போன்ற ஒத்த இடையகங்களைப் பயன்படுத்த முயற்சிக்கிறோம் ஒவ்வொரு இடையகமும் மற்ற 4 இடையகங்களை இயக்கும் என்று கருதுகிறேன் எனவே அவற்றின் அளவு அவற்றின் தற்போதைய ஓட்டுநர் திறன் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இதை நாங்கள் உறுதிசெய்ய முடிந்தால் எல்லா கிளைகளிலும் தாமதம் சமமாக இருக்கும் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் ஏனென்றால் எல்லா இடையகங்களும் சமமான தாமதங்களைக் கொண்டிருக்கும் மேலும் இந்த வகையான நெட்வொர்க்கை நாம் வடிவமைக்க முடிந்தால் எப்படி என்று பின்னர் பார்ப்போம் கடிகார மரத்தின் வழக்கமான தளவமைப்பை நாம் கொண்டிருக்கலாம் இது இடையக தாமதங்கள் மட்டுமல்லாமல் ஒன்றோடொன்று இணைப்பின் தாமதங்களையும் சமப்படுத்துவதை உறுதிசெய்ய முடியும் எனவே நீங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் உங்கள் ஒட்டுமொத்த தாமதம் இருக்கும் அதாவது சமப்படுத்தப்பட்டதாக இருக்கும் மேலும் வளைவு சரியாகக் குறைக்கப்படும் இப்போது பரந்த இடவியல் நிலைகளுக்கு வருவோம் இயற்கையில் ஓரளவு தத்துவத்தைப் பற்றி என்ன பேசினாலும் பல கடிகார மூழ்கிகள் ஒரு கடிகார இடையகத்தைப் பயன்படுத்துகின்றன அவற்றை ஒரு நல்ல வழியில் விநியோகிக்கின்றன அதாவது வளைவு சமநிலையானது அல்லது ஒரு பெரிய இடையகத்திற்குப் பதிலாக விநியோகத்தின் போது பயன்படுத்தவும் சிறிய சிறிய இடையகங்கள் ஆனால் அவற்றை மரத்தின் ஒவ்வொரு கிளையிலும் வைக்கவும் இப்போது ஒரு பொது சிப்பில் இது ஒரு செயலி சிப் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இது சிப்பில் ஒரு அமைப்பாக இருக்க முடியும் மற்றும் செயலி மட்டுமல்ல செயலி உள்ளது நினைவகம் உள்ளது பிற செயல்பாட்டு அலகுகள் உள்ளன பல வகையான சுற்றுகள் உள்ளன எனவே சிப்பின் ஒவ்வொரு பகுதிக்கும் தேவைகள் ஒரே மாதிரியாக இருக்காது எனவே கடிகாரத்தை எவ்வாறு விநியோகிக்கிறீர்கள் எனவே சில பரந்த அணுகுமுறைகளை இப்போது ஒவ்வொன்றாகப் பேசுகிறோம் இவை இடவியல் கடிகார இடவியல் என அழைக்கப்படுகின்றன இது முதல் இடவியல் கடிகார மரம் எனவே உங்கள் நினைவகத்தைப் புதுப்பிக்க நாங்கள் அடிப்படையில் கட்டமைப்பு போன்ற ஒரு மரத்தை இடுகிறோம் அது ஒரு பைனரி மரமாக இருக்கலாம் இது அதிக பரிமாணத்தின் மரமாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு இடையகமும் 4 இடையகங்களை இயக்க முடியும் எனவே இங்கே நான் 2 ஐக் காட்டுகிறேன் கடைசி இடையக ஓட்டுநர் கடிகார ஊசிகளின் தொகுப்பு கடிகார முனையங்கள் சரியாக இருக்கும் கடிகார மரத்தை இப்படித்தான் அமைக்க முடியும் ஆனால் இங்கே இந்த இடவியலில் கடைசி நிலை இடையகங்கள் நாம் எங்கு வைத்தாலும் கடிகார முனையம் அவற்றுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறோம் எனவே பஃப்பர்களின் கடைசி நிலை கடிகார முனையங்களுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் இதனால் நீங்கள் அவற்றை குறுகிய கம்பிகள் மூலம் இணைக்க முடியும் மேலும் அந்த கம்பிகளும் நீளத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் உங்கள் தளவமைப்பு ஒருவித வழக்கமானதாக இருந்தால் உங்கள் சுற்று வழக்கமானதாக இருந்தால் மீண்டும் இது சாத்தியமாகும் எனவே கடிகார மரத்தின் இந்த ஒவ்வொரு முனையங்களிலிருந்தும் கடிகார சமிக்ஞைகளை இணைக்க சம கம்பிகளை அமைக்கலாம் இரண்டாவது மிகவும் பொதுவானது மற்றும் பல செயலி சிப்புகள் உண்மையில் இந்த வகையான ஒரு உத்தியை பயன்படுத்துகின்றன எனவே அவர்கள் பரிந்துரைப்பது என்னவென்றால் சில வழக்கு ஆய்வுகளைப் பற்றி பேசும்போது நாம் மீண்டும் இதற்கு வருவோம் இது ஒருவிதமான 2 நிலை விநியோகம் நீங்கள் காணக்கூடியபடி நாங்கள் ஒரு கடிகார மரத்தைப் பயன்படுத்துகிறோம் இது ஒரு பைனரி மரம் இது அதிக பரிமாணங்களைக் கொண்ட வேறு சில மரங்களாக இருக்கலாம் இப்போது சாதாரணமாக நாங்கள் முன்பு கூறியது போன்ற ஒரு பைனரி மரம் உங்களிடம் உள்ளது எங்களிடம் ஒரு கடிகார மரம் உள்ளது கடிகார மரம் இறுதியாக சேமிப்பக கலங்களின் அனைத்து ஊசிகளுக்கும் உள்ளீடு அளிக்கிறது எனவே எங்கு சேமிப்பக கலங்கள் தேவைப்பட்டாலும் ஆனால் இப்போது நீங்கள் மறந்துவிட்ட சேமிப்பக கலங்கள் நாங்கள் இல்லை என்று சொல்கிறோம் சிப்புடன் நாம் உருவாக்கும் ஒரு கட்டம் இருப்பதாக தற்போதைக்கு நாம் கருதுகிறோம் இது ஒரு உலோக கட்டை இணைப்பு அவை அனைத்தும் ஒன்றாகக் குறைக்கப்படுகின்றன இந்த திடமான கோடுகள் கம்பிகள் அவை அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன நான் உருவாக்கும் மரம் மேலே உள்ளது அந்த கடிகார மரம் ஒவ்வொரு முனையத்திலும் மேலே உள்ளது ஓட்டுநர் அல்லது கடிகார முனையம் அல்ல ஆனால் கட்டத்தின் ஒரு புள்ளியை ஓட்டுகிறது எனவே இந்த வரைபடத்தைப் பொறுத்தவரை ஒரு புள்ளி இந்த புள்ளியை இயக்குகிறது ஒரு புள்ளி இதை இயக்குகிறது எனவே இந்த கிரிட் டெர்மினல்கள் ஒவ்வொன்றும் நம்மிடம் உள்ளன எனவே கடிகார மரம் இந்த டெர்மினல்கள் அனைத்தையும் இயக்குகிறது அதாவது எனக்கு ஒருவித இணையான இயக்கி இணைப்பு உள்ளது உதாரணமாக இந்த வழக்கில் 5 ஆல் 5 பெருக்கலாம் இதுபோன்ற 25 இயக்கிகள் இருக்கலாம் இந்த கட்டங்களில் 25 ஊசிகளை ஓட்டலாம் எனவே தற்போதைய ஓட்டுநர் திறன் 25 மடங்கு அதிகமாக இருக்கும் ஒரு முறை இந்த கட்டத்தை ஒரு உலோக அடுக்கில் வைத்திருந்தால் இப்போது கீழ் மட்டத்தில் உங்களுக்கு சுற்றுகள் இருக்கும் இடத்தில் உங்களுக்கு கடிகாரம் தேவைப்படும் இடங்களில் அதை அருகிலுள்ள கட்ட புள்ளியிலிருந்து வரையலாம் நீங்கள் கடிகார மரத்தை கட்டத்திலிருந்து பிரிக்கிறீர்கள் கடிகார மரம் இயற்கையில் வழக்கமாக இருக்கும் அவை கட்டத்திற்கு உள்ளீடு அளிக்கும் அவை இணையாக கட்டத்தை இயக்கும் மற்றும் கீழ் சுற்றுகளில் நீங்கள் சுற்றுகள் கொண்டிருக்கும் இடத்தில் அருகிலுள்ள கட்டத்திலிருந்து கடிகாரத்தைத் புள்ளியில் தட்டவும் இது ஒரு மரத்தால் இயக்கப்படும் கடிகார நிகர வலைக்கு பின்னால் உள்ள கொள்கை மூன்றாவது மாற்றாக நாம் மீண்டும் ஒரு பைனரி மரம் வைத்திருக்கிறோம் ஆனால் தாமத சமன்பாடுகளுக்கு சில நேரங்களில் நீங்கள் சில குறுக்கு இணைப்புகளை துணை அழுத்தத்தில் சேர்க்கலாம் இந்த சிவப்பு இணைப்பு ஒரு குறுக்கு இணைப்பு போன்றது சில நேரங்களில் கடிகார தாமதத்தை சமப்படுத்த நீங்கள் இதைச் செய்கிறீர்கள் ஒருவேளை அதன் ஒரு பகுதியில் நீண்ட கம்பிகள் நீண்ட RC தாமதங்கள் என்பதால் தாமதம் அதிகம் எனவே தாமதத்தைக் குறைக்க நீங்கள் 2 கிளைகளை ஒன்றாக இணைக்க முடியும் இதனால் அவை இணையாக வந்து தாமதங்கள் குறைவாகவே இருக்கும் எனவே பொதுவாக நீங்கள் இந்த இடவியல் அனைத்தையும் ஒன்றாக இணைக்க முடியும் இது ஒரு சிப் நீங்கள் உள்ளீடு அளிக்கும் கடிகார முள் வைத்திருக்கலாம் பல கடிகார சுற்றுகளில் அதற்குள் PLL இருக்கும் கட்டம் பூட்டு வளைய வகை இது கடிகார சமிக்ஞையை உள்ளே ஒத்திசைக்கும் மேலும் இதிலிருந்து நீங்கள் உலகளவில் வெவ்வேறு பகுதிகளுக்கு விநியோகிக்க முடியும் மற்றும் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் கட்டமைப்பு இருக்க முடியும் எனவே நீங்கள் ஒரு மரத்தை வைத்திருக்க முடியும் அது ஒரு கட்டத்திற்கு உள்ளீடு அளிக்கும் எனவே நீங்கள் ஒரு கடிகார மரத்தை வைத்திருக்க முடியும் ஆனால் கட்டம் தேவையில்லை மிகக் குறைவான இணைப்புகள் தேவை எனவே உங்கள் கடிகார மர வடிவமைப்பை இதுபோன்று தனிப்பயனாக்கலாம் எனவே இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம் அடுத்த சொற்பொழிவில் பல்வேறு மர விநியோக உத்திகள் பற்றிய விவாதத்துடன் தொடர்வோம்